இந்த விரிவுரைக்கு வருக கடந்த விரிவுரையில் நாம் பிரான்ச் சோதனையை நாம் கருத்தில் கொண்டோம் எங்கே அடிப்படை கண்டிஷன் சோதனை செயல்படுத்தப்படுகிறது மற்றும் அதே நேரத்தில் பிரான்ச் கவரேஜ் செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முயற்சித்தோம் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் களின் எண்ணிக்கை அதிகமாகிறது என்பதை கற்றுக் கொண்டோம் அந்த கருத்திலிருந்து தொடரலாம் n துணை வெளிப்பாடுகள் அல்லது கூறுகளைக் கொண்ட பூலியன் வெளிப்பாட்டைக் கருத்தில் கொள்வோம் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் அதாவது MCC கவரேஜுக்கு 2n டெஸ்ட் கேஸ் கள் தேவைப்படும் துணை வெளிப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் MCC சோதனை நடைமுறைக்கு எடுத்துக் கொள்ளப்படாததற்கு இதுவே காரணம் நம்மிடம் 5 உட்பிரிவுகள் இருந்தால் கூட மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் செயல்படுத்த நமக்கு 25 டெஸ்ட் கேஸ் கள் தேவை அது 32 ஆகும் ஆனால் குறுகிய சுற்று மதிப்பீடு டெஸ்ட் கேஸ் களின் எண்ணிக்கை 1 ஆக குறைகிறது ஆனால் a சரி மற்றும் சி தவறு என்று இருந்தால் என்ன ஆகும் b இன் மதிப்பைப் பொருட்படுத்தாமல் இது தவறானதாக மாறும் மேலும் d என்பது தவறு எனில் இது தவறாக மாறும் எனவே e ஒரு பொருட்டல்ல சாத்தியமான 2 டெஸ்ட் கேஸ் கள் தேவை என்று நாம் கூறினாலும் கம்பைலரைப் பொறுத்து குறுகிய சுற்றமைப்பு அணுகுமுறையைப் பொறுத்து மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனையை அடைய 2n க்கும் குறைவாகவே தேவைப்படலாம் எனவே இதுவரை நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையில் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பலவீனமான சோதனை என்று நாம் கூறலாம் அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனையும் அவ்வாறே உள்ளது ஆனால் பின்னர் அவற்றை ஒப்பிடமுடியாது ஏனெனில் அடிப்படை கண்டிஷன் சோதனை ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையை உறுதிப்படுத்தாது ஆனால் பின்னர் பிரான்ச் கவரேஜ் சோதனை அல்லது டெசிஷன் சோதனை ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையை விட வலுவானது கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் சோதனை அடிப்படை கண்டிஷன் சோதனை மற்றும் டெசிஷன் சோதனை இரண்டையும் விட வலுவானது மல்டிபிள் கண்டிஷன் சோதனை இவை அனைத்திலும் வலிமையானது ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால் துணை வெளிப்பாடுகளின் எண்ணிக்கை பெரிதாக இருக்கும்போது அது நடைமுறைக்கு மாறானது கம்பைலர்கள் களின் எண்ணிக்கையை குறைக்கிறது என்பதை நாம் கண்டோம் மேலும் சில கவரேஜ் முறைகள் சாத்தியமில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எழுத்து A அல்லது எழுத்து E என்ற வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கே அடிப்படை கண்டிஷன் கவரேஜையும் நம்மால் செயல்படுத்த முடியாது ஏனென்றால் நாம் A ஐ சரி எனவும் மற்றும் E ஐ தவறு எனவும் கொள்ளலாம் மேலும் E சரி எனவும் மற்றும் A தவறு எனவும் கொள்ளலாம் நாம் அடிப்படை கண்டிஷன் கவரேஜ் சோதனையை செயல்படுத்த முடியும் டெசிஷன் கவரேஜ் சோதனையை நாம் செயல்படுத்த முடியும் ஆனால் கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் சோதனையை நாம் செயல்படுத்த முடியுமா அதையும் நாம் செயல்படுத்த முடியும் ஆனால் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனை பற்றி என்ன போடுவது இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்த முடியுமா இல்லை ஏனெனில் எழுத்து A மற்றும் E ஒரே நேரத்தில் இருக்க முடியாது எனவே மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனை மூலம் இதை செயல்படுத்த முடியாது மேலும் 1000 டெஸ்ட் கேஸ் களை நாம் பயன்படுத்தினாலும் மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனையை நம்மால் செயல்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எளிய வெளிப்பாடுகளுக்காக கூட மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜை நம்மால் செயல்படுத்த முடியாது இன்னும் சில குறுகிய சுற்று மதிப்பீடுகளைப் பார்ப்போம் இந்த வெளிப்பாட்டில் இங்கே ஒரு உள்ளது ஆகையால் ஒரு எங்கிருந்தாலும் துணை வெளிப்பாடுகளில் ஒன்று பொய்யானது என்று மதிப்பிட்டால் மற்ற விதிமுறைகளைப் பொருட்படுத்தாமல் தவறு என்று மதிப்பீடு செய்ய வேண்டும் கம்பைலர்கள் இதைப் பயன்படுத்திக் கொள்கின்றன இந்த வகையான வெளிப்பாட்டில் ஒரு தவறை கண்டறிந்தவுடன் அவை மற்றவைகளை மதிப்பீடு செய்யாது அவற்றை கண்டுகொள்ளத் தேவையில்லை மற்றும் விளைவு தவறானதாக இருக்கும் ஒரு || கண்டிஷன் இருக்கும் போதெல்லாம் எந்தவொரு துணை வெளிப்பாடும் சரி என மதிப்பிடும் போதெல்லாம் மற்றவற்றை கண்டுகொள்ளத் தேவையில்லை மேலும் டெசிஷன் சரி என மதிப்பிடப்படுகிறது அதில் ஒன்று சரியாக இருந்தாலும் முடிவு சரி என்ன அமையும் கம்பைலர் குறுகிய சுற்று மதிப்பீட்டைப் பயன்படுத்தினால் அது நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தலாம் மற்றும் துணை வெளிப்பாடுகளின் மதிப்பீட்டைத் தவிர்க்கலாம் இப்போது ஒரு சோதனை உத்தியை பார்ப்போம் அது டெசிஷன்களுக்கான வலுவான சோதனை இது அதிக எண்ணிக்கையிலான டெஸ்ட் கேஸ் கள் மட்டும் தேவைப்படலாம் ஆகவே மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனையைப் போலவே இதுவும் சிறந்தது என்பதை சோதனை ரீதியாகக் காணலாம் சந்தேகத்திற்கு இடமின்றி மல்டிபிள் கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் மற்றும் எம் சி டி சி கவரேஜ் சோதனை என்பது மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான டெஸ்ட் கேஸ் களைக் கொண்ட மிக சக்திவாய்ந்த உத்தி இது பிரான்ச்களின் முழுமையான சோதனையை செயல்படுத்த முடியும் எனவே இது மிகவும் பிரபலமான நுட்பமாகும் இப்போது பல சோதனைத் தரங்களில் இணைக்கப்பட்டுள்ளது MC DC சோதனையைப் பார்ப்போம் இங்கே ஒவ்வொரு கண்டிஷன்க்கும் சாத்தியமான அனைத்து விளைவுகளையும் நாம் சோதிக்க வேண்டும் இவை அடிப்படை கண்டிஷன்கள் அவை முழு டெசிஷன் முடிவையும் சார்பற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இதன் பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு துணை வெளிப்பாடும் சரி மற்றும் தவறான மதிப்புகளை அடைய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் மீதமுள்ள வெளிப்பாடு ஏதேனும் மதிப்பில் வைக்கப்பட வேண்டும் இதை நாம் சரி என்ற நிலையிலிருந்து தவறு என்று மாற்றினால் டெசிஷன் மாற வேண்டும் C CHAR ஐ நாம் தவறு என்றும் c CHAR ஐ சரி என்றும் மாற்றினால் டெசிஷன் முடிவுகள் சரி என அமையும் நமது டெஸ்ட் கேஸ் கள் அதை செயல்படுத்த முடியும் பின்னர் இது MC DC கவரேஜ் அளவுகோல்களை பூர்த்தி செய்கிறது என்று பார்க்கலாம் எனவே இங்கே MC DC கவரேஜ் ஒரு சிக்கலான நிபந்தனை ஸ்டேட்மெண்ட்யில் ஒவ்வொரு அடிப்படை நிபந்தனைக்கும் தேவைப்படுகிறது அடிப்படை நிபந்தனைகளுக்கு சரி மற்றும் தவறான மதிப்புகள் வழங்கப்படுவதால் கூட்டு நிலை சரி மற்றும் தவறு என மதிப்பிடுகிறது இந்த சோதனை நுட்பத்தைப் பற்றி மேலும் ஆராயலாம் இதுவரை கண்டிஷன் டெசிஷன் கவரேஜ் சோதனையைப் பார்த்தோம் இது கண்டிஷன் கவரேஜ் மற்றும் டெசிஷன் கண்டிஷன் கவரேஜ் இரண்டையும் செயல்படுத்துகிறது மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் சோதனை செய்வதற்கு அதிக எண்ணிக்கையிலான டெஸ்ட் கேஸ் கள் தேவைப்படுகின்றன எம் சி டி சி டெஸ்டிங் எம் சி சோதனை போன்ற சோதனையை செயல்படுத்துகிறது எனவே எம் சி டி சி சோதனை என்பது சோதனையின் போது பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான சோதனை உத்தி ஆகும் இப்போது எம் சி டி சி என்றால் என்ன எம் சி டி சி டெஸ்ட் கேஸ் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது அடிப்படை கண்டிஷன்கள் என்ன டெசிஷன் என்ன என்பதை ஏற்கனவே பார்த்தோம் MC DC சோதனையின் முக்கிய யோசனை என்னவென்றால் பல அணு வெளிப்பாடுகள் அல்லது கண்டிஷன்களைக் கொண்ட ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டால் ஒவ்வொரு நிபந்தனையும் டெசிஷன் என்பதை சார்பற்ற நிலையில் பாதிக்கும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது a b a 10 அல்லது c 5 மற்றும் d 50 என்ற வெளிப்பாடு எடுத்துக்கொள்வோம் இதை நாம் வெளிப்பாடு அல்லது டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லலாம் இப்போது MC DC ஐ செயல்படுத்துவதற்கு சில மதிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது c 5 மற்றும் d 60 எனலாம் நாம் a 10 ஐ சரி என மாற்றும்போது விளைவு சரியாக இருக்க வேண்டும் இதை நாம் தவறு என மாற்றினால் விளைவு தவறானதாகிவிடும் இதேபோல் நாம் முதல் பிரிவு சரி என்றும் இரண்டாவது பிரிவு சரி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவது உட்பிரிவை சரி மற்றும் தவறு என நாம் தீர்மானித்தால் டெசிஷன் வெளியீடு அதாவது டெசிஷன் முடிவும் சரி மற்றும் தவறு என மாற வேண்டும் இதேபோல் இரண்டாவது பிரிவுக்கு இந்த முதல் மற்றும் மூன்றாவது சரி என்றும் மற்றும் தவறு என்றும் மதிப்புகளை வைத்திருந்தால் அதாவது இரண்டாவது பிரிவு சரி என்று இருந்தால் வெளியீடு சரி என அமையும் நாம் நிலைமாற்றும்போது இந்த இரண்டாவது துணை வெளிப்பாடு சரி மற்றும் தவறு என மாறுபடும் ஆகவே பின்னர் விளைவு சரி மற்றும் தவறு என மாறும் அது உண்மையில் செயல்படுகிறதா என்று பார்ப்போம் இந்த முதல் துணை வெளிப்பாட்டை நாம் தவறு என கொண்டுள்ளோம் கடைசி துணை வெளிப்பாடு சரி என அமைவதற்கு இப்போது நாம் இரண்டாவது துணை வெளிப்பாட்டை சரி என மாற்றினால் முதல் மற்றும் இரண்டாவது சரி என மதிப்பிடுகிறது ஆகவே பின்னர் மூன்றாவது சரி என மாறுகிறது எனவே விளைவு சரியானதாக இருக்கும் ஆனால் முதல் மற்றும் இரண்டாவது பிரிவை நாம் தவறு என மாற்றினால் என்ன செய்வது எனவே முதல் மற்றும் இரண்டாவது தவறாகவும் மூன்றாவது சரியாகவும் மாறும் எனவே விளைவு தவறானதாக இருக்கும் எனவே நாம் முதல் துணை வெளிப்பாட்டை தவறு எனவும் கடைசி துணை வெளிப்பாட்டை சரி எனவும் வைத்துவிட்டு இரண்டாவது துணை வெளிப்பாட்டை சரி மற்றும் தவறு என்ன மாற்றினால் டெசிஷன் முடிவு சரி மற்றும் தவறு என மாறுகிறது ஒவ்வொரு துணை வெளிப்பாட்டிற்கும் நாம் அதைச் செய்ய வேண்டும் அது டெசிஷன் முடிவை சார்பற்ற நிலையில் இருக்கும் எனவே எம் சி டி சி சோதனையில் இதுவே முக்கிய யோசனை சி டி சி சோதனையின்போது நமக்குத் தேவையானதை முறையாக எழுதி வைத்தால் முதல் தேவை என்னவென்றால் டெஸ்ட் கேஸ் களால் முடிவு சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொரு நிபந்தனையும் அல்லது துணை வெளிப்பாடும் சோதனையின் போது சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளைப் பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு துணை வெளிப்பாடும் சார்பற்ற நிலையில் இருக்க வேண்டும் டெசிஷன் முடிவை தீர்மானிக்க வேண்டும் எனவே இவை 3 தேவைகள் ஆகும் சில எடுத்துக்காட்டுகளுடன் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இந்த வெளிப்பாட்டை a 10 மற்றும் b 50 மற்றும் c 0 ஐப் பார்ப்போம் மேலும் டெஸ்ட் கேஸ் கள் MC DC கவரேஜை அடையும் வகையில் இதைச் சோதிக்க விரும்புகிறோம் எனவே முதல் துணை வெளிப்பாட்டை சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை நாம் ஒதுக்க வேண்டும் அதாவது டெசிஷன் சரி மற்றும் தவறு ஆகும் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக முடிவானது சரி எனவும் தவறு எனவும் மாற வேண்டும் முதல் பிரிவுக்கு நாம் சரி மற்றும் தவறு ஒதுக்கினால் அதாவது a இன் மதிப்பு 20 ஆகும் இது சரி மற்றும் a இன் மதிப்பு 5 எனில் அது தவறு ஆகும் அதனால் விளைவு சரி மற்றும் தவறு என மாற வேண்டும் எனவே இந்த 2 இன் எந்த மதிப்புகளுக்கு நாம் அவற்றை நிலையானதாக வைத்திருந்தால் இது வெளியீட்டை சரி மற்றும் தவறு என மாற்றும் என்பதை பார்க்கலாம் எனவே நம்மிடம் இரண்டாவது பிரிவு சரி மற்றும் மூன்றாவது பிரிவு சரி என்றால் அதாவது b இன் மதிப்பு 20 மற்றும் c இன் மதிப்பு 0 எனில் இந்த துணை வெளிப்பாடு சரி என மாறும் இங்கே ஒரு உள்ளது எனவே இது சரியாக இருந்தால் பின்னர் டெசிஷன் சரி ஆகிறது இது தவறானது என்றால் விளைவு தவறானது ஆகும் எனவே முதல் வெளிப்பாடு சரி மற்றும் தவறாக மாறும் போது இரண்டாவது மற்றும் மூன்றாவது பிரிவை நாம் சரியாக வைத்திருந்தால் டெசிஷன் முடிவு நிலை மாறுகிறது இதேபோல் மற்ற இரண்டு துணை வெளிப்பாடுகளுக்கும் நாம் செய்ய வேண்டும் எனவே இது சரி மற்றும் தவறாக மாறும் போது இந்த 2 ஐ நாம் வைத்திருக்க வேண்டும் அதாவது விளைவு சரி மற்றும் தவறு என மாறும் நிலையில் இருத்தல் வேண்டும் இது MC DC க்கான தேவை ஆகும் மேலும் இதற்கான MC DC கவரேஜை அடையும் மதிப்புகள் என்ன ஒன்று நாம் இரண்டாவதை சரி எனவும் மற்றும் மூன்றாவதை தவறு எனவும் வைத்திருந்தால் அதாவது இது || என்றால் பின்னர் அது சரி மற்றும் தவறு என்பதற்கு இடையில் மாறும்போது டெசிஷன் சரி மற்றும் தவறு என மாறுகிறது இரண்டாவது சூழ்நிலைக்கு இரண்டாவது துணை வெளிப்பாட்டிற்கு நாம் இரண்டாவது சரி மற்றும் மூன்றாவது தவறு என வைத்திருந்தால் டெசிஷன் முடிவு சரி மற்றும் தவறு என்பவற்றிற்கு இடையில் மாறுகிறது இதேபோல் நாம் முதல் ஒன்றை சரி எனவும் மற்றும் இரண்டாவது தவறு எனவும் வைத்திருந்தால் மூன்றாவது துணை வெளிப்பாடு சரி மற்றும் தவறு எனவும் டெசிஷன் சரி மற்றும் தவறு என்பதற்கு இடையில் மாறுகிறது ஆனால் கேள்வி என்னவெனில் ஒரு சிக்கலான வெளிப்பாடு அல்லது அதிக எண்ணிக்கையிலான துணை வெளிப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் இருப்பின் எம் சி டி சி கவரேஜ் செயல்படுத்தக்கூடிய டெஸ்ட் கேஸ் களை எவ்வாறு வடிவமைப்பது முதலில் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இது மற்றொரு எடுத்துக்காட்டு இதன் மூலம் MC DC கவரேஜை எவ்வாறு செயல் படுத்துவது என்பது குறித்த யோசனையைப் பெறலாம் நாம் முதலில் உண்மை அட்டவணையை உருவாக்குகிறோம் பின்னர் முதல் நிபந்தனை சரி என்றால் வெளியீடு எவ்வாறு சரி என அமையும் என்பதை சரிபார்க்கிறோம் இரண்டாவது நிபந்தனைக்கும் வெளியீடு சரி ஆகும் மூன்றாவது ஒன்றைப் பொறுத்தவரை முதல் துணை வெளிப்பாடு சரி மற்றும் விளைவு சரி ஆகும் முதல் நெடுவரிசையில் ஸ்கேன் செய்து கடைசி வரிசையில் உள்ள மற்ற துணை வெளிப்பாடுகளின் அதே மதிப்புகளுக்கு சரி மற்றும் தவறு என்பவற்றிற்கு இடையில் மாறும்போது விளைவு தவறானதாகிவிடும் எனவே இந்த 2 டெஸ்ட் கேஸ் களும் சேர்ந்து முதல் நிபந்தனையின் சார்பற்ற மதிப்பீட்டை அடைகின்றன இரண்டாவது நிபந்தனை பற்றி என்ன இரண்டாவது நிபந்தனை உண்மை அட்டவணையை ஸ்கேன் செய்து இரண்டாவது செல் சரி எனவும் மற்றவை சரி தவறு சரி என இருக்கும்போது விளைவு சரி என்பதைக் பார்க்கலாம் மேலும் கடைசி வரிசையில் இரண்டாவது செல் தவறானதாக இருக்கும்போது மற்றவை சரி தவறு சரி என இருக்கும்போது நமக்கு விளைவு தவறு என அமையும் எனவே இரண்டாவது மற்றும் கடைசி வரிசையானது இரண்டாவது பிரிவின் சார்பற்ற மதிப்பீட்டை செயல்படுத்துகிறது மூன்றாவது பிரிவு முதல் செல் சரி என அமைந்து மற்றவை தவறு சரி எனில் விளைவு சரி ஆகும் மற்றும் மூன்றாவது நெடுவரிசை ஐந்தாவது செல் தவறு எனவும் மற்றவை தவறு மற்றும் சரி எனவும் இருப்பின் விளைவு மாறுகிறது எனவே இதுவும் நமக்குத் தேவை இவ்வாறு தொடரலாம் எனவே ஒவ்வொரு நிபந்தனைக்கும் நாம் உண்மை அட்டவணையைப் பார்க்கிறோம் பின்னர் வெளியீடு எப்போது மாறுகிறது என்பதை ஆராய்வோம் குறிப்பிட்ட நிலை மாறும்போது டெசிஷன் முடிவு மாறுகிறது எனவே எம் சி டி சிக்கு பின்னால் உள்ள முக்கிய யோசனை இது ஆகும் நாம் இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் இங்கே நிறுத்திவிட்டு அடுத்த விரிவுரையில் தொடருவோம்